காலை வணக்கம் நண்பர்களே ஏர்க்ரப்ட் டிசைன் பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் உள்ள சொற்பொழிவுகள் அனைத்தும் உங்களை தயாராக்க கூடிய சொற்பொழிவாக இருக்கும் என்று நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் இதனால் நீங்கள் ஏர்க்ரப்ட் டிசைன் அணுகுமுறையை மிகவும் திட்டவட்டமாக எந்த திசையில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அறிவோம் மேலும் திட்டவட்டமாகக் கூறினால் ஏர்க்ரப்ட் டிசைன் ஒரு சிந்தசிஸ் ப்ராசஸ் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் சரியாக இதை தெரிந்துகொள்ள நாம் சிந்திசைஸ் செய்யப்போகும் காம்போனென்ட்ஸ் யாவை என்று தெரிந்துகொள்ள வேண்டும் நாம் கொஞ்சம் விங் லோடிங் பற்றி பேசினோம் த்ருஷ்ட் லோடிங் பற்றி பேசினோம் முதலில் ஒன்று புரிகிறதா நாம் ஏன் விங் லோடிங் பற்றி பார்த்தோம் ஏன் த்ருஷ்ட் லோடிங் பற்றி பார்த்தோம் மற்றும் இன்னும் வெளிப்படையாக கூறினால் போகப்போக நாம் அதை தெரிந்து கொள்வோம் ஹை விங் லோடிங் தேவைப்படும் இடத்தில் நான் ஒரு ஏர்பிளேனை டிசைன் செய்ய விரும்பினால் அது ஏர்பிளேன் வலிமையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக விங் என்பதால் ஹை விங் லோடிங் என்பது ஏரியா சிறியதாக இருப்பதைக் குறிக்கிறது எனவே அதிக எடை நீங்கள் ஒரு சிறிய பகுதியில் டிஸ்ட்ரிபியூட் செய்யவேண்டும் எனவே விங்யில் உருவாகும் அழுத்தத்தின் அளவு அதிகமாக இருக்கும் இது ஒரு ஸ்ட்ரக்சரல் அஸ்பெக்ட் என்று நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஸ்ட்ரக்சர் யை வலுப்படுத்தும்போது எடையும் அதிகரிக்கும் எனவே மீண்டும் விங் லோடிங் அதிகரிக்கும் மேலும் Vstall ஒரு முக்கியமான பேராமீட்டர் என்று நமக்கு தெரியும் அதை நாம் பார்த்தோம் மற்றும் அதை இங்கே வெளிப்படுத்த Vstall2WSCLmax இது நமக்கு கொஞ்சம் கவனமான அவதானிப்புகளை கொடுக்கிறது ஒன்று விங் லோடிங் அதிகரித்துக்கொண்டே போகிறது என்று நீங்கள் காணலாம் மற்ற விஷயங்கள் அப்படியே அமைக்கப்பட்டால் Vstall அதிகமாகும் கொடுக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டன்ட் விங்லோடிங்க்கு நான் வெவ்வேறு ஆல்ட்டிட்யூட்ல் டேக் ஆப் செய்ய முயற்சிக்கிறேன் என்று உங்களால் பார்க்க முடியும் இதை நாம் ρ1 ρ2 ρ3 என்று சொல்லலாம் நான் இதில் செல்லும்போது ஏர் டென்சிட்டி குறைந்து கொண்டே போகும் அதனால்Vstall அதிகரித்துக்கொண்டே போகும் Vstall ஏன் முக்கியமானது Vstall என்பது லிப்ட் க்கு சமமான வெயிட் டில் நீங்கள் பறக்க தேவைப்படும் குறைந்தபட்ச வேகமாகவும் எனவே ஒருவகையில் இது குறைந்தபட்ச வேகமாகவும் மற்றும் நான் VTO பற்றிப் பேசும்போது VTOஅல்லது Vland நாம் இதை வடிவமைக்க முயற்சிக்கும்போது 1 1 முதல் 1 2 மடங்கு Vstall இருக்க வேண்டும் இதேபோல் VTD இதே வரிசையில் இருக்கும் எனவே Vstall அதிகரித்தால் VTO மற்றும் VTD அதிகரிக்க தொடங்கும் எடுத்துக்காட்டாக நான் ஏர்பிளேனை கடல் மட்டத்திலிருந்து டேக் ஆப் செய்ய முயற்சிக்கும்போது அது ரோ ஒன்றாகும் அப்போது நாம் சொல்லலாம் Vstall ஏதோ ஒரு வேகம் என்று அந்த வேகத்தை 40 ms என்று சொல்லலாம் மேலும் நான் இன்னும் உயரத்திற்கு போனால் அது 50 ms ஆகும் மறுபடியும் நான் இன்னும் உயரத்திற்கு போனால் அது 60 ms ஆகவும் மாறும் உதாரணத்திற்கு நான் ஏற்கனவே இருக்கிற விங் லோடிங் மற்றும் CLmax வைத்துக்கொண்டு நியூ டெல்லியிலிருந்து இந்த மெஷினை டேக் ஆப் செய்ய முயற்சிக்கிறேன் அது ஏர்கிராப்டை நாம் இன்னும் உயர்ந்த மட்டத்தில் இருந்து அதாவது பெங்களூர் லே லடாக்கிலிருந்து டேக் ஆப் செய்ய முயற்சித்தால் Vstall தேவையானது அதிகரிக்கும் மேலும் Vstall தேவையானது அதிகரித்தால் என்னவாகும் அதன் பொருள் வேகமும் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது அதிக சக்தி என்றால் பெரிய என்ஜின் வேண்டும் மேலும் பெரிய என்ஜின் என்றால் மீண்டும் விங் லோடிங் அதிகமாகும் ஆகையால் பாருங்கள் விங் லோடிங் விளைவு நேரடியாக அல்லது மறைமுகமாக இருக்கிறது அதனால்தான் விங் லோடிங் ஒரு பேராமீட்டராக தேர்வு செய்தோம் இந்த ரேட் ஆப் கிளிம்பைப் பாருங்கள் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு எப்படி விங் லோடிங் பங்குவகிக்கிறதா இல்லையா இன்று பார்க்க வேண்டும் ஏனெனில் ஒரு ஏர்பிளேனை வடிவமைக்கும்போது அதற்கு வெவ்வேறு மிஷன் இருக்கும் அது என்னவென்றால் டேக் ஆப் கிளைம்ப் குரூஸ் மேனுவர் லேண்டிங் மற்றும் இந்த எல்லா இடத்திலும் ஏர்கிராப்ட் சரியாக வடிவமைக்கப்பட்டது விங் லோடிங் பொறுத்தவரை இங்கு விங் லோடிங்க்கு மற்றொரு அவதானிப்பு உள்ளது உதாரணத்திற்கு நான் டேக்கிங் ஆப் மற்றும் கிளிம்பிங் மற்றும் குரூஸிங் செய்யும்போது ஏர்க்ரப்ட் இன் எடை டேக் ஆப் செய்யும்போது W ஆகும் ஆனால் கிளிம்பிங் மற்றும் குரூஸிங் செய்யும்போது ஏர்கிராப்ட் இன் எடை குறைகிறது ஏனெனில் எரிபொருள் நுகரப்படுகிறது அதனால் விங் லோடிங் குறைகிறது நமக்கு இது தேவைப்பட்டாலும் நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் டென்சிட்டி இதனால் குறைகிறது எனவே இது லிப்ட்க்கு சமமாக எடையை பராமரிக்க குறைந்தபட்ச வேகத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறது அதே நேரத்தில் WS குறைகிறது எனவேநீங்கள் பாருங்கள் நான் இதை சரியாகக் கணக்கிட்டால் எனது டிசைன் திறமையானதாகும் மற்றும் ஒரு வடிவமைப்பாளர் பார்க்கக்கூடிய முக்கியமான பாராமீட்டர் இருக்கிறது மற்றும் இந்த CLmax சிக்கலை கையாள மொத்த தொழில்நுட்பமும் இங்கு உள்ளது CLmax என்றால் என்ன அதற்கு நாம் பர்பாமன்ஸ் பாடத்தை திரும்ப பார்ப்போம் இது CL மற்றும் ஆல்ஃபா என்றால் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஆல்ஃபா ஸ்டால் ஆகும் அந்த இடத்தில் இருப்பது CLmax ஆகும் பொதுவாக ஏரோபிளேன் இதில் பறக்காது அது வேறு எங்காவது பறக்கும் நாம் CLmax பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டுமென்றால் நான் ஏன் CLmax அதிகரிக்க வேண்டும் ஏனென்றால் நான் பிறப்பதற்கு Vstall குறைவாக இருக்கும் ஏர்பிளேனை வடிவமைக்க வேண்டும் எனவே அதை செய்ய நல்ல வழி எது CLmaxஅதிகப்படுத்துவது தான் நான் ஏன் சொல்கிறேன் CLmax அதிகப்படுத்த வேண்டும் என்று ஏனெனில் எனக்கு தெரியும் டிராக் போலாரிலிருந்து CDCD0KCL2 இப்பொழுது நான் அதிகமான CLபறக்கிறேன் இது இப்படி தொடர்ந்தால் டோட்டல் டிராக் அதிகமாகும் அது நல்லதல்ல ஆனால் சில நேரங்களில் சில செயல்பாடுகளில் முக்கியமாக நான் டேக் ஆஃப் செய்யும்போது அல்லது ஷார்ட் டுரேஷன் லேன்டிங் செய்யும்போது எனக்கு CLmax மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது இதனால் VTO வேகம் அல்லது Vland வேகம் 10 முதல் 20 பர்சன்ட் Vstall விட அதிகமாக இருக்கும் CLmax எப்படி அதிகப்படுத்துவது என்ற கேள்விக்கு வரைபடத்தில் நீங்கள் பாருங்கள் இங்குதான் சிலவற்றை மாற்றினால் stall குறையும் ஆனால் CLmax அதிக படுத்த ஒரு வாய்ப்பு உள்ளது மற்றும் இங்குதான் நாம் ஹை லிப்ட் டிவைசஸ் பற்றி பேசுகிறோம் அதன் முக்கியத்துவம் CLmax அதிகப்படுத்துவது தான் இந்த டிசைன் பாடத்தில் நாம் ஹை லிப்ட் டிவைசஸ் பற்றி பெரும்பாலும் புரிந்து கொள்வோம் அதை எப்படித் தேர்ந்தெடுப்பது அதன் நன்மைகள் என்ன மற்றும் அதை தேர்ந்தெடுப்பதில் வரும் சிக்கல்கள் அல்லது வடிவமைப்பதில் வரும் சிக்கல்கள் குறித்து தனித்தனியாக பார்ப்போம் விங் லோடிங் பிளஸ் அல்லது அதன் நன்மைகள் அல்லது தீமைகளை எப்படி காட்சிப்படுத்துவது குறித்து நாம் புரிந்து கொண்டவுடன் ஹை லிப்ட் டிவைசஸ் மூலம் CLmaxநன்மைகள் தீமைகள் பற்றி தெரிந்தவுடன் ஒரு டிசைனராக நான் இந்த கருத்துக்களை தொகுக்க விரும்புகிறேன் அதனால் கடைசியில் நமக்கு அது பயனுள்ளதாக மாறும் மற்றொரு முக்கியமான கேள்வி டிசைனருக்கு வருகிறது நாம் CL பற்றி பேசுவதால் கேள்வி வருகிறது எந்த CL நான் பறக்க வேண்டும் என்று மற்றும் பரிசீலனைகள் என்ன பரிசீலனைகள் பற்றி தெரிந்து கொண்ட பின்பு நான் இதை வெவ்வேறு கூறுகளைக் கொண்டு எப்படி தொகுப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் விமானத்தில் பறக்கும் போது அந்த CL எனக்கு கிடைக்கும் இரண்டாவது கேள்வி மனதில் தோன்றுகிறது அது என்னவென்றால் நான் பார்க்க விரும்பும் V குரூஸஸ் என்ன இது வழக்கமான கேள்வி நீங்கள் இப்படி போக முடியாது நான் எப்போதும் பிரச்சினையை விட வேகமாக செல்ல முயற்சிப்பேன் அது ஒரு வடிவமைப்பாளர் புரிந்து கொள்ளவேண்டியது என்னவென்றால் நான் பரக்க முயற்சிக்கும்போது நான் மேலும் மேலும் அதிக வேகத்துடன் பார்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் ஏர்பிளேன் ஒரு ஊடகத்தில் நகர்கிறது எனவே ஏர்கிராப்ட்க்கும் ஊடகத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு உருவாகிறது அதுதான் காற்று எனவே நாம் வேகம் அதிகரித்தால் என்ன நடக்கும் என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு தெரியும் நாம் இந்த தொடர்பை வகைப்படுத்தலாம் லோ ஸ்பீட் ஹை ஸ்பீட் வெவ்வேறு பேரிடரில் சப்சொனிக் ஹை சம்சொனிக் மற்றும் சூப்பர்சோனிக் மற்றும் பல மிகவும் முக்கியமான அவதானிப்பு இருக்க வேண்டும் க்ரூஸ் ஸ்பீடு பற்றி நீங்கள் பேசும்போது அது பிளைட் ரஜிம் என்ன என்பதை பொருத்தது ஏர்கிராப்ட்ற்கும் ஊடகத்திற்கும் இடையிலான தொடர்பு வித்தியாசமாக இருக்கப்போகிறது குறிப்பாக CD0 அதுதான் ஸிரோ லிப்ட் ட்ராக் கோஏபிசிஎன்ட் உங்களுக்கு தெரியும் நான் இன்னும் இன்னும் உயரத்தில் பறக்கும்போது ப்ளொ உண்மையில் பார்வைக்கு கம்பிரசிபிளாக இருக்கும் பிறகு அங்கு ஷாக் வேவ் இருக்கக்கூடும் ஹை சப்சொனிக் இல் அல்லது சூப்பர்சோனிக் இல் அல்லது டிரான்ஸ்சோனிக் இல் அதனால் இந்த ஜென்டில்மேன் பங்கு வகிப்பார் பின்னர் அது CL இல் பிரதிபலிக்கிறது அத்துடன் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நாம் CD வெர்சஸ் மேக் நம்பரை பிளாட் செய்தால் அது இப்படித்தான் இருக்கும் மற்றும் இங்கே பொதுவாக 0 6 முதல் 0 7 வரை CD0மாறாமல் இருக்கும் என்று நாம் கூறலாம் தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கும் CD0 பற்றி நாம் நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும்ஏனெனில் CD லிப்ட் ஆல் உருவாகும் டிராக்ம் உள்ளது அதேபோல் CD பாரசைட் மற்றும் இண்டூஸ்ட் டிராக் கூறுகள் உள்ளன இப்போது நீங்கள் ஒரு ஏர்பிளேனை 0 85 க்கு வடிவமைக்க விரும்பினால் டிராக் CD மதிப்பு திடீரென அதிகரிப்பதை உங்களால் காண முடியும் அதன்படி நாம் டைவர்ஜென்ஸ் மாக் நம்பர் பற்றி பேசுவோம் மேலும் ஒருவர் ஒரு ஏர்பிளேனை அதுவும் ஹை ஸ்பீட் ஏர்பிளேனை டிசைன் செய்வதில் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் அதனால் டைவர்ஜென்ஸ் மாக் நம்பரை தாமதப்படுத்த முடியும் நாம் அதை ஹை சப்சோனிக் அல்லது டிரான்சோனிக் ஏர்பிளேனை பற்றி பேசும்போது பார்ப்போம் இப்பொழுது CD0 மற்றும் மாக் நம்பர் எப்படி மாறுகிறது என்பதை உணர்த்தத்தான் இதைப்பற்றி பேசினோம் மேலும் அதில்லாமல் CL வெர்சஸ் மாக் நம்பருக்கும் இதே பாணியில் உள்ளது பின்னர் டிரான்சோனிக் வரும்போது அது குறையத் தொடங்கும் எனவே நீங்கள் வடிவமைக்கும் ஸ்பீட் அல்லது மாக் நம்பரை பொருத்து நீங்கள் உருவாக்கும் CL மற்றும் CD பற்றி மிகவும் கவனமாகபார்க்க வேண்டும் ஏனெனில் இறுதியாக நீங்கள் பறக்கும் CLCD என்ன என்பதை நீங்கள் உண்மையில் தேடும் ஒவ்வொரு முறையும் மறந்துவிடாதீர்கள் இது வடிவமைப்பாளரின் முன்னோக்கிற்கான மிக முக்கியமான உள்ளமைப்பாகும் இது ஏரோடினமிக் அனாலிசிஸ் இலிருந்து CLCDஒரு நல்ல செயல் திறனை கொடுக்க 15 ஆக இருக்கும் என்று கூறினால் விங் டெயில் பியூசேலாஜ் ஆகியவற்றைக் காண்பிப்பதன் மூலம் வடிவமைப்பாளர் உறுதி செய்ய வேண்டும் உண்மையில் பைலட் CLCDயை உருவாக்க முடியும் மற்றும் தேவைப்படும்போது நாம் வடிவமைத்த விமானம் உருவாக்கும் CLCD15 இன் வரிசை உருவாக்க முடியாது என்ற நிலை ஒருபோதும் நடக்கக்கூடாது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் Vcruise ஆகும் நமது வேலை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் லிப்ட்க்கு சமமாக எடை இருக்குமாறு என்று நினையுங்கள் அதில்லாமல் நான் எப்படி எழுதுவேன் எனக்கு புரிந்த த்ருஷ்ட் சமமானது டிராக் என்று ஏனென்றால் நான் குரூஸிங் செய்கிறேன் மற்றும் அதன் பொருள் த்ருஷ்ட் தேவைப்படுகிறது என்று அதைத்தான் முன்பே பார்த்தோம் TWLDWCLCD பொதுவாக நம் நோக்கம் என்ன நாம் த்ருஷ்டின் தேவை குறைந்தபட்சமாக வைத்து பறப்பது தான் மேலும் இங்கிருந்து நான் த்ருஷ்டின் தேவையானது குறைந்தபட்சமாக இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்அது எதை குறிக்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட எடைக்கு CLCDஅதிகமாக இருப்பதை அது குறைவாக இருந்தால் CLCD அதிகமாக இருக்கும் மேலும் CLCD மேக்ஸிமம் என்றால் என்ன பர்பாமன்ஸ் பாடத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஏர்க்ரப்ட் பறக்க வேண்டும் அதேபோல் CLCD0K மேலும் ஒரு ஏர்பிளேனின் குறிப்பிட்ட வேகத்திற்கும் குறிப்பிட்ட மாக் நம்பருக்கும் CD0அளவு மாறாதுஅது குறிப்பாக 0 021 0 023 வரிசையில் இருக்கக்கூடும் மற்றும் K K உங்களுக்கு தெரியும் K1eAR ஒருமுறை நீங்கள் அஸ்பெக்ட் ரேஷியோவை தேர்வு செய்துவிட்டால் அது அதன்பிறகு மாறாது ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பறக்க வேண்டும் அதேநேரம் த்ருஷ்டின் தேவை குறைவாக இருக்க வேண்டும் அதாவது CL மாறாது நாம் பார்ப்போம் மாறாத அந்த CL அளவு 0 நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ரோவில் பறக்க வேண்டும் என்று அப்போது த்ருஷ்ட் தேவை குறைந்த பட்சமாக இருக்கும் மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் 0 2 அளவை எடுத்துக்கொண்டால் அதன் அர்த்தம் என்ன நான் குறைந்தபட்ச த்ருஷ்ட்ல் பறக்க நினைக்கிறேன் ஆனால் அதன் CL அளவு 0 2 ஆகும் ஆனால் அடிப்படை விஷயம் என்னவென்றால் நான் லிப்ட்க்கு சமமாக எடையை பராமரிக்க வேண்டும் அப்படி என்றால் LW12V2SCL இப்பொழுது CL ஐ நாம் மாறாத அளவாக வைத்தோம் இதற்கு உதாரணமாக நான் குறைந்தபட்ச த்ருஷ்ட்ல் பறக்கிறதினால் CL மாறாமல் இருக்கிறது ஏனெனில் அது CLCD0K மேலும் உதாரணத்திற்காக தான் நாம் 0 2 வை எடுத்தோம் எனவே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் V22WSCD0K இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது இப்பொழுது நீங்கள் கொடுக்கப்பட்ட விங் லோடிங்ல் குறைந்தபட்ச த்ருஷ்ட் தேவையில் பறக்க வேண்டும் என்றால் V2மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அது இந்த எண்ணாக ஆக கொடுக்கப்பட்டது ஏர்பிளேன் அந்த வகையில் வடிவமைக்க வேண்டும் V22WSCD0K நீங்கள் எவ்வளவு நேரம் இதை பராமரிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் உங்களால் குறைந்தபட்ச த்ருஷ்ட் தேவையில் பறக்க முடியும்இப்பொழுது இதன் அர்த்தம் என்னவென்றால் நிலையான V2எண்ணாக இருக்கும் எனவே இங்கே எழுதுகிறேன் V22WSCD0K ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நாம் இந்த விவாதத்தை தொடங்கினோம் நாம் கேள்வி கேட்கிறோம் V என்றால் என்ன மற்றும் எந்த உயரத்தில் நான் பறக்க வேண்டும் இதெல்லாம் என்னுடைய கேள்விகள் இப்பொழுது நீங்கள் ஒரு ஏர்பிளேனை வாங்க வேண்டுமென்றால் அல்லது வடிவமைக்க வேண்டும் என்றால் இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் வரும் எந்த குருஸில் நான் வடிவமைக்க வேண்டும் என்று மேலும் எந்த உயரத்திலும் இப்பொழுது வேடிக்கை பாருங்கள் நாம் ஒரு ஜெட் என்ஜின் உள்ள ஒரு ஏர்கிராப்ட் யை வடிவமைக்க வேண்டும் என்றால் மற்றும் பொதுவாக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ஜின் தேவையிலிருந்து அவர்கள் ட்ரோபோபாசில் 10 முதல் 12 கிலோமீட்டர்சில் பறப்பார்கள் ஏனெனில் அங்கு வெப்பம் நிலையானதாக இருக்கும் மேலும் அது இன்ஜினின் செயல்திறனை பராமரிக்க உதவும் இந்த ஜென்டில்மேன் மாறாவிட்டால் அதன் பின்னர் V2வரையறுக்கப்பட்டு விட்டதால் உங்களுக்கு V மீது எந்த கட்டுப்பாடும் இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு ஏர்பிளேனை வடிவமைக்க விரும்புவதால் V உங்கள் கட்டுப்பாடு இருக்கும் எனவே இங்குதான் நீங்கள் வடிவமைப்பை செய்ய வேண்டும் உங்களுக்கு புரிகிறதா இந்த மாதிரியான முரண்பாட்டை நீங்கள் சமாளிக்க வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் 10 கிலோமீட்டரில் பறக்க வேண்டுமென்றால் மேலும் கொடுக்கப்பட்ட விங் லோடிங்க்கும் மற்றும் CD0க்கும் நீங்கள் கண்டுபிடித்த V ஆனது நீங்கள் வடிவமைக்க நினைக்கும் V விட குறைவாக இருக்கிறது நீங்கள் ஒரு ஏர்பிளேனை வடிவமைக்க திட்டமிட்டிருக்கலாம் அதன் V 150 ms ஆகும் ஆனால் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட விங் லோடிங் மற்றும் அஸ்பெக்ட் ரேஷியோ நான் கண்டுபிடித்த இந்த நிலையை திருப்திபடுத்த வேண்டும் V ஆனது V டிசைனை குறைவானது என்று சரி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன வழி இருக்கிறது இது மறுபடியும் இந்த புரிதலுக்கு கொண்டு வருகிறது ரோ பெருக்கல் V ஸ்கொயர் நிலையானது என்று இதை வடிவமைக்க ஒரு வழி இருக்கிறது அது என்னவென்றால் நான் ரோ 10 கிலோமீட்டரிலும் 10கிலோ மீட்டர் உயரத்திலும்தேர்ந்தெடுத்தால் எனக்கு தெரியும் இந்த மதிப்பீடு நான் எந்த நிலையில் தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு V 150ms ஆகத்தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் 120 ms இல் பறக்கிறேன் என்று அப்பொழுது நீங்கள் சமாளிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் WS திரும்பப்பெற வேண்டும் நீங்கள் WS மாற்ற வேண்டும் நீங்கள் CD0 கையாள வேண்டும் மற்றும் K கையாள வேண்டும் இதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வடிவமைப்பு ஏன் முக்கியமானது என்று மேலும் வடிவமைப்பு என்பது பெரும் கணக்கீடு போடுவது போல் இல்லை உங்களிடம் ஒரு தத்துவம் இல்லாவிடில் ஏனென்றால் நீங்கள் அதை ஒருங்கிணைக்க வேண்டும் தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் நான் அஸ்பெக்ட் ரேஷியோவை மாற்றினால் S மாறும் வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் CD0 மாறும் வாய்ப்பு உள்ளது ஆகவே உங்களுக்குத் தெரியும் நடக்கும் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் மேலும் உங்களுக்கு புரியும் நான் டிசைன் பற்றி பேசும்போது ஏரோடினமிக்ஸ் யை விட்டு சற்று விலகி செல்கிறேன் என்று இறுதியில் நீங்கள் ஒரு பியூயல் டேங்கை விங்யில் வைக்க வேண்டும் அதை நான் உங்களுக்கு முதல் நாள் பாடத்தில் காண்பித்தேன் குறிப்பிட்ட அளவு நீங்கள் இருக்க வேண்டும் இதனால் யாராவது என்ன பிரச்சனை சார் CL என்று சொன்னால் இந்த மனிதர் எனக்கு கிடைத்த CL0 2 என்றார் இப்பொழுது நான் உபயோகிக்கும் ஏரோபாய்ல் எந்த வகை என்று நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மனிதர் அதற்கு பிரச்சனை இல்லை சார் என்று சொன்னார் ஏரோடினமிக்கலி நான் ஒரு ஏரோபாய்ல் தேர்ந்தெடுக்கும் அது நிறைய லிப்ட் கொடுக்கும் திறன் உள்ளதாகும் மேலும் அது Cmac அதிகம் கொடுக்காது உங்களுக்கு புரியும் Cmac ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு கேம்பேர்ட் ஏரோபாய்ல் பற்றி தெரியும் ஆகையால் Cmacன் மதிப்பு பொதுவாக 0 விட குறைவாக இருக்கும் குறிப்பாக மைனஸ் 0 01 முதல் மைனஸ் 0 1 வரை இருக்கும் Cmacன்பொருள் என்ன அது அங்கிள் ஆப் அட்டாக்யை பார்க்கிறதா இல்லையா என்பது ஒரு பிரச்சனை அல்ல ஏனெனில் கேம்பர் இருந்தால் அங்கு இயல்பாகவே பிச்சிங் பீச் டவுன் மொமென்ட் ஒரு நிலையான பீச் டவுன் மொமென்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் ஏர்பிளேனை ட்ரிம் செய்யும்போது நீங்கள் இதை விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் ஏர்பிளேனை ட்ரிம் செய்யும்போது Cm மற்றும் ஆல்பா வை நினைவில் கொள்ளுங்கள் நான் இதை எப்படி வரைந்தால் நான் ஆல்பா பாஸ்ட்வா இருக்கும்போது ட்ரிம் செய்ய விரும்புகிறேன் அதற்கு எனக்கு Cm0 0 அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாக கேம்பேர்ட் ஏரோபாய்ல் Cmac 0 குறைவாக கொடுக்கும் அதனால் நான் அதை எதிர்க்க வேண்டும் நான் ஏரோபாய்ல் தேர்வு செய்ய ஒரு நிபந்தனை இருக்கிறது நீங்கள் காண முயற்சிப்பது என்னவென்றால்Cmac இயற்கைக்கு மாறாக பெரிதும் எதிர்மறையானது அல்ல ஆனால் நமது வடிவமைப்பில் மிகவும் முக்கியமான ஒன்று விட்டுவிட்டோம் நான் இப்பொழுது ஏரோபாய்ல் பற்றி உங்களுக்கு புரியும்படிகொஞ்சம் சொல்கிறேன் அதை நாம் அடுத்து வரும் ஓரிரு சொற்பொழிவில் படிப்படியாக பார்ப்போம் நீங்கள் ஏரோபாய்ல் பற்றி நினைக்கும் போது நாம் முதலில் தேர்வு செய்த கேம்பேர்டு ஏரோபாய்ல் பற்றி பேசுவோம் உங்களுக்கு தெரியும் அது கேம்பேர்டு ஏன்று ஆனால் ஒரு கேள்வி மனதில் வருகிறது எவ்வளவு கேம்பேர்டு என்று ஹைலி கேம்பேர்டு மொடேர்டெட்லி கேம்பார்டு அல்லது ஒரு ரேப்லெக்ஸ் ஏரோபாய்ல் மேலும் இந்த மாதிரியான கேள்வி வரும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக லிப்டை உருவாக்கும் செயல்திறன் உள்ள ஏரோபாய்ல் தான் வேண்டும் ஆனால் அதே நேரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் Cmac தேவை இல்லாமல் எதிர்மறையாக இருக்கக்கூடாது அதுமட்டுமின்றி நீங்கள் விட்டு விடக்கூடாதா மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் நீங்கள் கேம்பேர்டு ஏரோபாயிலை சரி பார்க்கவும் ஆல்பா ஸ்டால் மற்றும் ஸ்டால் அங்கிள் என்னவென்று கேம்பர்டுடன் நீங்கள் ஸ்டால் கோணத்தைக் குறைப்பதற்கான ஒரு போக்கைக் காணமுடியும் ஏனெனில் நீங்கள் ஒரு ஏரோஃபைலை நல்ல லிப்ட் திறன் கொண்டது என்று தேர்ந்தெடுக்கக் கூடாது ஆனால் அது சீக்கிரம் ஸ்டால் ஆகிறதுஏனெனில் ஒரு ஏரோப்ளேன்ற்கு ஸ்டாலிங் அங்கிள் வேறுபட்டதாக இருக்கும் அதற்கு நீங்கள் விங் டிப் எடுக்கலாம் அல்லது ரூட் எடுக்கலாம் அல்லது ஹரிசாண்டல் டெய்ல் எடுக்கலாம்நாம் அனைவரும் ஏரோபாயிலின் ஸ்டாலிங் அங்கிள் தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் ட்ராக் பக்கெட் என்ற ஒன்றினை காண்பீர்கள் அதை நீங்கள் முன்பே படித்திருப்பீர்கள் அது இப்படி இருக்கும் என்று நாம் சொல்லலாம் இது CDமற்றும் CL ஆகும் ஆகையால் அங்கு ஒரு தட்டையான பகுதி இருக்கிறது அதில் நான்CDமற்றும் CLவரைந்தால் மேலும் நாம் உங்களுக்கு கிடைத்த CL பற்றி கூறலாம் வடிவமைத்தது இன்று தான் வெகுநேரம் இருக்கும் என்று ஆனால் நீங்கள் இங்கு பறப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமும் இருக்கிறது எனவே அது பிளாட் பக்கெட் என்று உறுதி செய்ய வேண்டும் அப்படி என்றால் இந்த CL ல் நான் பிறக்கும் போது அந்த ஏரோபாயிலில் உருவான டிராக் பெரிதாக இருக்காதுஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஏரோபாயிலில் நீங்கள் பெரும்பாலான நேரம் அந்த CL ல் பறப்பிர்கள் மேலும் எப்போதாவது அந்த CL ல் நீங்கள் பறந்தால் என்ன நடக்கும் நீங்கள் அந்த CL ல் பிறக்கும் தருணம் டிராக் அதிகரிக்கும் இது ஒரு விங் வடிவமைக்க ஒரு திறனற்ற வழியாகும் ஆகையால் நீங்கள் விங் பற்றி பேசும் போது முக்கியமானது என்னவென்றால் நான் ஏரோபாயிலை தேர்ந்தெடுக்கும்போது மனதில் கொள்ளுங்கள் ட்ராக் பக்கெட் ஸ்டால் அங்கிள் Cmac ஆகியவற்றை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் நினைவு கூறுங்கள் அங்கு வெவ்வேறு ஏரோபாயிலை வடிவமைப்பதில் அவசரம் இருக்கிறது என்று நான் உங்களை வெவ்வேறு ஏரோபாயிலை வடிவமைப்பதை தடுக்கமாட்டேன்ஆனால் Cl2d மதிப்பு 2π பெர் ரேடியன் இருக்க வேண்டும் என்று இல்லையா என்ன பொதுவாக ஒரு விங்க்கு நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் Cl3d மதிப்பை காண்பீர்கள் அதை நான் 5 முதல் 5 5 அல்லது 5 6 பெர் ரேடியன் தான் எடுக்க வேண்டும் ஆகையால் உங்கள் விங் அனைத்தும் மதிப்பீடுகளை கொடுக்கும் அது பெரிதாக இருக்காது ஆனால் ஏரோபாயிலைத் தனிப்பயனாக்குவதில் அதிக நேரத்தை வீணாக்காதீர்கள் ஆனால் ஆல்பா ஸ்டால் மற்றும் ட்ராக் பக்கெட் இவை குறைந்த சப்ஸோனிக் ஏர்பிளேன்ற்கு மிகவும் முக்கியம் நாமே ஏரோபாயில் தேர்ந்தெடுப்பதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் நாம் விங் லோடிங் பற்றி பேசினோம் ஏரோபாயில் பற்றி பேசினோம் நான் ஒரு ஏரோ மாடலிங் செய்கிறேன் என்றால் நாம் சொல்லுவோம் யாராவது டாக்டர் கோஷ் டம் Dr Ghosh கேட்டால் ஒரு ஏர்பிளேனை உருவாக்குங்கள் என்று அது சிறிய வகையாக இருக்கலாம் அது பறக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று உடனடியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது மற்றும் எடைக்கு சமமான லிப்ட் என்று உங்களுக்குத் தெரியும் ஆகவே நான் எழுதுவேன் W12V2SCL அதனால் நான் 2kg கொண்ட சிறிய ஏரோபாயிலை எடுக்கிறேன் 2 பெருக்கல் 9 எனக்குத் தெரியும் நான் வினாடிக்கு 5 முதல் 10 மீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் என்று நாம் வினாடிக்கு 5 மீட்டர் என்று சொல்லலாம் நான் CL 0 8 க்கு பறப்பேன் என்று சொல்லலாம் ஏனென்றால் நான் CL ஐ 0 8 எவ்வாறு கொண்டு வருவது என்று ஏனென்றால் எனக்கு தெரியும் அங்கிருந்து CL தோராயமாக ஒரு ரேடியனுக்கு 5 என்று நான் கண்டுபிடிப்பேன் CL 0 8 என்று மேலும் இதையும் மற்றும் கடல் மட்ட நிலைக்கான ரோவை பயன்படுத்தி நான் கண்டுபிடிப்பேன் எனக்கு தேவையான பகுதியை சரியாகப் பெற முடியும் பின்னர் நான் அந்த பகுதியின் ஒரு விங் உருவாக்குவேன் நான் இங்கே ஒரு புரொப்பல்லரை வைத்தேன் மொத்த நீளம் நான் எடுத்த அந்த விங் பகுதி நாம் சொல்லலாம் விங் பகுதி சில மீட்டர் ஸ்கொயர் என்று நான் உணர்கிறேன் இந்த வகையான விங் அஸ்பெக்ட் ரேஷியோ 8 அல்லது 9 இருப்பது நல்லது ஆகையால் நான் இதை வினியோகிக்கிறேன் எனக்கு தெரியும் அஸ்பெக்ட் ரேஷியோ b ஸ்கொயர் வகுத்தல் S சமம் எனக்கு S தெரிந்தால் எனக்கு அஸ்பெக்ட் ரேஷியோ தெரியும் அதனால் என்னிடம் ஸ்பானும் இருக்கும் எனவே நான் ஒரு ஸ்பானை உருவாக்குகிறேன் பின்னர் நான் தீர்மானிக்கிறேன் இந்த நீளம் இந்த நீளத்திற்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் என்று இது 70 சதவிகிதம் ஆகும் இந்த எண்ணை நினைவில் கொள்வது முக்கியமில்லை நான் ஒரு தத்துவத்தை சொல்கிறேன் 70 சதவிகிதம் என்று பின்னர் இங்கே 30 என்று மேலும் நீங்கள் இதை இப்படி கட்டமைத்தீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் டெயில் ஏரியா எவ்வளவு இருக்க வேண்டும் ஓ டெயில் ஏரியா விங் ஏரியாவுக்கு 15 சதவீதமாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு டெயில் வையுங்கள் டெயிலில் 15 சதவிகிதம் இங்கே வையுங்கள் மேலும் இதில் பாதியை நீங்கள் எடுத்து வெர்டிகல் டெயிலில் வையுங்கள் மற்றும் இது விங் C யின் A C என்றால் C G யை விட 10 சதவிகிதத்திற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் ஒரு கேம்பர்டு ஏரோஃபாயில் எடுத்து அதை வைத்து பறக்கிறீர்கள் அது அனைத்து ஏரோ மாடல்களையும் பறக்கும் அதேபோல் அது பறக்க வைக்கும் அது பறக்க ஒரு குறிப்பிட்ட வேகத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் இதைச் செய்ய மாட்டோம் என்பதுதான் என் கருத்து நீங்கள் ஒருமுறை இந்த சொற்பொழிவில் கலந்து கொண்டால்மேலும் உங்களுக்கு ஏரோ மாடலிங்கில் அனுபவம் இருந்தால் நீங்கள் தயவு செய்து அதை உங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் இங்கே அதை கொண்டு வர வேண்டாம் நீங்கள் அதை இங்கே எடுத்துக் கொண்டு வந்தால் இந்த பாடம் உபயோகம் இல்லாமல் போய்விடும் இங்கே ஏதாவது ஒன்று ஏதாவது எண்களை நாம் எடுத்துக் கொண்டாலும் அதை நிரூபிக்க குறுக்கு கேள்விகள் வரும் மேலும் அதை நாம் ஒரு பக்கெட் இல் போட்டு வைக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் தகுதி பெறுவீர்கள் ஆனால் அது உபயோகப்படுமா இல்லையா என்பதை இறுதியில் பார்க்கலாம் என்னிடம் 6 வகையான அஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கலாம் ஆனாலும் முதலில் பாருங்கள் எனக்கு தெரியாது நான் எந்த அஸ்பெக்ட் ரேஷியோ வை தேர்வு செய்வேன் என்று ஆனால் என்னிடம் 6 முதல் 8 வகையான அஸ்பெக்ட் ரேஷியோ கூறுகள் இருக்கிறது மேலும் அதை ஒருங்கிணைக்கும் வாய்ப்பு உள்ளதுஏன் நீங்கள் அதை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புரிந்தால் மேலும் எப்படி நாம் அதை உபயோகிக்கலாம் என்று மேலும் அதுதான் வடிவமைப்பு ஏன் மற்றும் எப்படி மிக்க நன்றி